MOS டிரான்சிஸ்டரின் கரண்ட் வோல்ட்டேஜ் உறவை விவரிக்கும் சமன்பாடுகளை நாம் அறிவோம் இப்போது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்களை வரைவோம் மற்றும் அவை என்ன என்பதைப் பற்றிய சிறந்த உணர்வைப் பெறுவோம் உதாரணமாக நான் ஒரு MOS டிரான்சிஸ்டரை எடுத்துக்கொள்கிறேன் அதன் mu n C ox ப்ராடக்ட் ஒரு வோல்ட் ஸ்கொயர்க்கு நூறு மைக்ரோஆம்பியர்கள் ஆகும் மற்றும் இந்த W பை L W என்பது டிரான்சிஸ்டரின் சில பிஸிக்கல் டைமென்ஷன் ஆகும் L என்பது மற்றொரு பிஸிக்கல் டைமென்ஷன் இந்த ரேஷியோ ஆனது டைமென்ஷன் இல்லாதது ஆகும் இந்த ரேஷியோவை நாம் 1 எனக் கருதுவோம் எனவே கரண்ட் காரணி K n ஆனது mu n C ox W பை L ஆகும் இது ஒரு வோல்ட் ஸ்கொயர்க்கு நூறு மைக்ரோஆம்பியர்களாகும் மேலும் இந்த டைமென்ஷன்ஸ் ஆனது அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் கரண்ட்டைப் பெறுவதற்கு வோல்ட்டேஜ்ஜின் ஸ்கொயர் உடன் கரண்ட் காரணியைப் பெருக்குகிறோம் எனவே கரண்ட் காரணி வோல்ட் ஸ்கொயர் ஆல் வகுக்கப்பட்ட கரண்ட்டின் டைமென்ஷனைக் கொண்டுள்ளது இப்போது த்ரெஸ்ஷோல்ட் வோல்ட்டேஜ் VT ஐ 1 வோல்ட்டாக எடுத்துக்கொள்கிறேன் இது கேரக்டரிஸ்டிக்ஸ்களை விளக்கும் சில ஸ்கெட்ச்களை உருவாக்குவதற்கான விளக்கத்திற்காக மட்டுமே இப்போது நாம் வரைய வேண்டிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன என்றால் MOS டிரான்சிஸ்டர் இரண்டு போர்ட் உடையது ஒரு ட்ரைன் கரண்ட் ID கேட் கரண்ட் IG உள்ளது மேலும் இவை ஒவ்வொன்றும் இரண்டு போர்ட் வோல்ட்டேஜ் VGS கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் மற்றும் VDS ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆகியவற்றின் செயல்பாடாக வரையப்பட வேண்டும் இப்போது கேட் கரண்ட் பூஜ்ஜியமாக இருப்பதால் அங்கு வரைவதற்கு எதுவும் இல்லை எனவே நாம் ID வெர்சஸ் VGS மற்றும் ID வெர்சஸ் VDS இன் பிளாட்ஸ்களைத் தேட வேண்டும் இப்போது ID வெர்சஸ் VGS என்பது VDS இன் சில கான்ஸ்டன்ட் மதிப்புடன் இருக்கும் அதன் பிறகு VDS இன் மற்றொரு கான்ஸ்டன்ட் மதிப்பைத் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பிளாட்ஸ்களை அமைக்கலாம் இதேபோல் ID வெர்சஸ் VDS என்பது VGS இன் கான்ஸ்டன்ட் மதிப்பாக இருக்கும் பின்னர் நீங்கள் VGS இன் வெவ்வேறு கான்ஸ்டன்ட் மதிப்புகளுக்குத் பிளாட் செய்யலாம் எனவே இதைச் செய்வோம் எனவே ID வெர்சஸ் VGS ஐ எடுத்துக்கொள்கிறேன் இந்த இடத்தில் வழக்கம் போல் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தி நான் கொடுத்த கான்ஸ்டன்ட் மதிப்புகளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ்களை நீங்களே வரைய முயற்சிக்க விரும்புகிறேன் அதன் பிறகு நீங்கள் அதை ஒப்பிடலாம் நான் இங்கே இதை வரைகிறேன் அதனால் இந்த விஷயங்களைச் சரியாகச் செய்ய உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும் எனவே VGS இது வோல்ட்டில் உள்ளது எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லலாம் இப்போது கேட் சோர்ஸ் வோல்டேஜ் ஒரு வோல்ட் ஆக இருக்கும் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் ஐ விட சிறியதாக இருக்கும்போது கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த பாய்ண்ட் வரை கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே இது ஒரு வோல்ட் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் இப்போது இதைத் தாண்டி கரண்ட் ஆனது VDS ஐயும் சார்ந்திருக்கும் ஆனால் VDS ஆனது VGS மைனஸ் VT ஐ விட அதிகமாக இருந்தால் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் ரீஜன்யில் இருந்தால் வளைவு VDS இல் இருந்து இண்டிபெண்டண்ட் ஆக இருக்கும் நான் அந்த வழக்கைத் தேர்ந்தெடுப்பேன் அதாவது டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் ரீஜன்யில் இருப்பதாக நான் கருதினேன் நான் VDS ஐ மிகப் பெரிய எண்ணாகத் தேர்வுசெய்தால் VGS இன் மதிப்பைப் பொருட்படுத்தாமல் இதுவே நடக்கும் இது திருப்திகரமாக இருக்கும் மற்றும் VDS இல் இருந்து கரண்ட் இண்டிபெண்டண்ட் ஆக இருக்கும் இதை உங்களுக்கு நினைவூட்டவே இது சேச்சுரேஷன் ரீஜன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே தெளிவாக 1 வோல்ட்டுக்கு அது பூஜ்ஜியமாக இருக்கும் VGS இரண்டு வோல்ட்டுகளுக்கு சமம் அடைப்புக்குறிக்குள் இருக்கும் இந்த சொல் 1 வோல்ட்டாக இருக்கும் மேலும் இது ஒரு வோல்ட் ஸ்கொயர் ஆக இருக்கும் மேலும் இது கரண்ட் காரணி K n ஆல் பெருக்கப்பட்டு இரண்டால் வகுக்கப்படும் எனவே கரண்ட் 50 மைக்ரோ ஆம்பியர்களாக இருக்கும் எனவே இந்த ID மைக்ரோஆம்பியர்ஸில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இதை நீங்கள் எளிதாகச் சரிபார்க்கலாம் மேலும் இதேபோல் VGS மூன்று வோல்ட் என்றால் இந்த எண் VGS மைனஸ் VT ஹோல் ஸ்கொயர் ஆனது 4 வோல்ட் ஸ்கொயர் ஆக இருக்கும் எனவே நாம் 200 மைக்ரோஆம்பியர்களைப் பெறுவோம் மேலும் இதேபோல் VGS என்பது 4 வோல்ட் என்றால் இந்த VGS மைனஸ் VT ஹோல் ஸ்கொயர் ஆனது 9 வோல்ட் ஸ்கொயர் ஆக இருக்கும் மேலும் இந்த ப்ராடக்ட் 450 மைக்ரோஆம்பியர்களாக இருக்கும் மேலும் அது தொடர்ந்து செல்லும் இங்கே ஒவ்வொரு வோல்ட் ஸ்டெப்க்கும் கரண்ட்டின் ஸ்டெப் ஆனது பெரிது பெரியதாகவும் இருப்பதை நீங்கள் காணலாம் அது இங்கே இந்த டெர்ம்ஸ் இன் விளைவு ஆகும் எனவே இது இப்படி இருக்கும் இங்குள்ள முக்கியமான அனுமானம் என்னவென்றால் நான் இங்கு காட்டிய VGS இன் அனைத்து மதிப்புகளுக்கும் VDS ஆனது VGS மைனஸ் VT ஐ விட பெரியது என்று நான் ஊகிக்கிறேன் எனவே ID இந்த ரீஜன்யில் VGS ஐப் பெரிதும் சார்ந்துள்ளது மேலும் இந்த சிலோப் ஆனது கூடிக்கொண்டே செல்லும் இப்போது ID வெர்சஸ் VDS எப்படி இருக்கும் என்றால் இந்த VDS ஆனது வோல்ட்டில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் இந்த ID ஆனது மைக்ரோஆம்பியர்ஸில் உள்ளது கட் ஆஃப் ரீஜன் ஐ வரைவது முதலில் எளிதானது அதாவது இந்த பிளாட்டை இப்போது நான் பல முறை மீண்டும் செய்துள்ளேன் இது VGS ஐப் பொறுத்தது மேலும் நீங்கள் VGS ஐ அளவுருவாக மாற்றி இதைத் பிளாட் செய்யலாம் VT ஐ விட குறைவான VGS க்கு கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் இது கட் ஆஃப் ஆகும் சொல்லப்போனால் நான் இந்த ப்ளாட்டுகளை ஆரம்பிக்க வேண்டும் முன்பு சொன்னது VGS மற்றும் VDS ஐ பாசிட்டிவ் என்று கருதுகிறேன் எனவே இந்த ப்ளாட்டுகளை பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்கி வலது பக்கம் மட்டும் செல்ல வேண்டும் அடுத்து VT ஐ விட VGS ஐ அதிகமாக எடுத்துக்கொள்வோம் VGS ஐ இரண்டு வோல்ட் ஆக எடுத்துக்கொள்வோம் VT என்பது ஒரு வோல்ட் VGS இரண்டு வோல்ட் மற்றும் VT ஒரு வோல்ட் ஆகும் போது சேச்சுரேஷன் ரீஜன் கரண்ட்டைத் பிளாட் செய்வது எளிதானது இந்த வெளிப்பாடு 50 மைக்ரோஆம்பியர்களை மதிப்பிடுகிறது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இது VDS ஆனது VGS மைனஸ் VT ஐ விட அதிகமாக இருக்கும் போது மட்டுமே செல்லுபடியாகும் இப்போது VGS மைனஸ் VT எவ்வளவு ஆக உள்ளது என்றால் அது ஒரு வோல்ட்டாக இருக்கும் எனவே இது ஒரு வோல்ட்டுக்கு சமமான VDS க்கான வளைவாக இருக்கும் கரண்ட் 50 மைக்ரோ ஆம்பியர்களாக இருக்கும் இங்கே மதிப்பிடப்பட்டதைப் போலவே உள்ளது நான் x அச்சு கோலினியரை உருவாக்கியுள்ளேன் என்பதைக் கவனியுங்கள் எனவே இது ஐம்பது மைக்ரோஆம்பியர்கள் மற்றும் அதையே நாம் அங்கு பார்க்கிறோம் ஆனால் இது VDS ஆனது ஒன்றுக்கு மேற்பட்ட வோல்ட்க்கு மட்டுமே செல்லுபடியாகும் எனவே இது VGS மைனஸ் VT இன் மதிப்பு அடுத்து VGS க்கு மூன்று வோல்ட்களை எடுத்துக் கொள்வோம் VGS மூன்று வோல்ட்டுகளுக்குச் சமமாக இருந்தால் இந்த வெளிப்பாடு இருநூறு மைக்ரோஆம்பியர்களாக மதிப்பிடப்படுகிறது இங்கே நாம் இரண்டாவது பாய்ண்ட்டைப் பார்த்தோம் ஆனால் VDS ஆனது VGS மைனஸ் VT அல்லது VDS ஐ விட இரண்டு வோல்ட்டுகளை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே அது செல்லுபடியாகும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் VGS என்பது 3 வோல்ட்டுகளுக்கு சமம் VDS ஆனது VGS மைனஸ் VT ஐ விட அதிகமாக இருந்தால் அது 2 வோல்ட் எனில் இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் இருக்கும் மேலும் இந்த பயிற்சியை VGS க்கு மீண்டும் நான்கு வோல்ட்டுகளுக்கு சமம் ஆக எடுத்துக் கொள்வோம் இந்த வெளிப்பாடு இங்கே போலவே 450 மைக்ரோஆம்பியர்களாக மதிப்பிடப்படுகிறது எனவே இது VGS க்கான நான்கு வோல்ட்டுகளுக்குச் சமம் அது அங்கு 450 மைக்ரோஆம்பியர்களாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக VDS ஆனது VGS மைனஸ் VT க்கு மேல் அல்லது VDS ஐ விட 3 வோல்ட்டுகளுக்கு மேல் மட்டுமே செல்லுபடியாகும் எனவே ஒருபுறம் இருக்க இந்த விஷயங்களை நான் கையால் வரைந்தாலும் ஓரளவு அளவிட முயற்சிக்கிறேன் இது மிகவும் பயனுள்ள விஷயம் இப்போது ஸ்கெட்ச்சிங் என்பது இந்த நாட்களில் அடிக்கடி நடைமுறையில் இல்லை ஆனால் துல்லியமான கணக்கீடுகளுக்காக ஸ்கெட்ச்சிங் செய்வது இல்லை நான் லீனியர் அமைப்புகளின் கிராஃப்பிகல் அனாலிசிஸ் பற்றி பேசும்போது நான் இதை குறிப்பிட்டேன் ஆனால் உள்ளுணர்வு ஸ்கெட்ச்சிங் பெற மிகவும் உதவியாக இருக்கும் நீங்கள் தோராயமாக ஏதாவது ஒன்றைச் செய்கிறீர்கள் என்ன நடக்கிறது என்பது பற்றிய நல்ல யோசனையைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் சரியாக கணக்கிட சமன்பாடுகளை பயன்படுத்துங்கள் எனவே வளைவுகளை நன்றாக வரையக் கற்றுக்கொள்வது உண்மையில் இன்ஜினீயரிங்கில் மிகவும் பயனுள்ள திறமையாகும் எனவே இப்போது ID வெர்சஸ் VDS வளைவின் ரீஜன்களை வரைந்துள்ளோம் இதற்கு முன் என்ன நடக்கிறது என்பது கேள்வி வெளிப்படையாக இங்கே இந்த ரீஜன் ஒருவித எல்லையை வரைகிறேன் வலதுபுறத்தில் உள்ள இந்த ரீஜன் சேச்சுரேஷன் ரீஜன் VDS ஆனது VGS மைனஸ் VT ஐ விட அதிகமாக உள்ளது இப்போது அதற்கு முன் என்ன நடக்கிறது அதற்கு முன் நான் இந்த மற்ற சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது இங்கே தெளிவாக கரண்ட் ஆனது VDS ஐச் சார்ந்துள்ளது உண்மையில் VDS ஆனது பூஜ்ஜியத்திற்குச் சமம் எனில் கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் என்ன VGS இருந்தாலும் பரவாயில்லை VT ஐ விட VGS அதிகமாக இருக்கலாம் ஆனால் VDS பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த முழு நம்பரும் பூஜ்ஜியமாகும் மேலும் கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் மேலும் இதுவும் நினைவில் கொள்ள வேண்டிய பயனுள்ள விஷயம் ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையில் கரண்ட் பாய்கிறது மேலும் ரெசிஸ்டர் ஐப் போலவே ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கும் இடையே உள்ள வோல்ட்டேஜ் டிப்பரென்ஸ் பூஜ்ஜியமாக இருந்தால் கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் ரெசிஸ்டர் நிச்சயமாக அதன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ்ஜின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு லீனியர் ஆகும் கரண்ட் விகிதாசாரமாக இருக்கும் இந்த வழக்கில் கரண்ட் விகிதாசாரமாக இல்லை ஆனால் ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸில் பூஜ்ஜிய வோல்ட்டேஜ்ஜிற்கு கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே ட்ரைன் சோர்ஸ் வேறுபாட்டை ஒருவித நிலை வேறுபாடு என்று நீங்கள் நினைத்தால் வேறுபாடு மிகவும் சிறியதாக இருந்தால் கரண்ட் மிகவும் சிறியதாக இருக்கும் மற்றும் வேறுபாடு பூஜ்ஜியமாக இருந்தால் கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் மேலும் ஆம்பிளிஃபைர்களுக்கு விரும்பத்தக்க ரீஜன்யான சேச்சுரேஷன் ரீஜன்யில் செயல்பட ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே போதுமான அளவு பிரிப்பு இருக்க வேண்டும் எனவே நினைவில் கொள்ள வேண்டிய நல்ல உள்ளுணர்வு ஆகும் சில நேரங்களில் இயற்கணிதத்தை குறிப்பாக நெகட்டிவ் வோல்ட்டேஜ்கள் மற்றும் பிற வகை டிரான்சிஸ்டர்களுடன் செய்யும்போது நீங்கள் குழப்பமடையலாம் ஆனால் ஒவ்வொரு வகை டிரான்சிஸ்டருக்கும் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் ரீஜன்யில் இருக்க சோர்ஸ் டு ட்ரைன் வோல்ட்டேஜ் ஆனது போதுமான அளவு இருக்க வேண்டும் இப்போது இந்த வளைவு எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு பரவளையம் என்று சொல்லும் VDS இல் இரண்டாம் வரிசை சார்பு இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காண்கிறீர்கள் மேலும் பரவளையமானது இது ஒரு தலைகீழ் பரவளையமாகும் ஏனெனில் ஸ்கொயர் சொல் ஆனது நெகடிவ் அடையாளத்தைக் கொண்டுள்ளது மீண்டும் நான் இதை மதிப்பீடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பரவளையத்தை மட்டும் மதிப்பிடுங்கள் அது போன்றது என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் பரவளையத்தின் உச்சம் தலைகீழ் பரவளையத்தின் டாப் எங்கு உள்ளது என்பதை நீங்கள் சரியாகக் கண்டறியலாம் இதற்குக் கீழே உள்ள வளைவின் ரீஜன் தலைகீழ் பரவளையமாகும் மேலும் தலைகீழ் பரவளையத்தின் உச்சம் சரியாக இங்கே உள்ளது அந்த நேரத்தில் கரண்ட் சேச்சுரேஷன் கரண்ட்டிற்கு சமம் அது ஆச்சரியமல்ல நீங்கள் இங்கே VDS ஐ VGS மைனஸ் VT க்கு சமம் என மாற்றினால் இந்த வெளிப்பாடும் இந்த வெளிப்பாடும் ஒன்றாக மாறும் எனவே கரண்ட் பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்குகிறது பின்னர் அது VDS உடன் ஏதோ ஒரு வகையில் அதிகரிக்கிறது மற்றும் VDS ஆனது VGS மைனஸ் VT க்கு சமம் ஆகும் அதன் பிறகு இந்த பரவளையம் தொடராது இந்த வெளிப்பாடு செல்லாது பின்னர் கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இதேபோல் மற்ற மதிப்புகளுக்கு சில தலைகீழ் பரவளையம் இருக்கும் சிலோப் ஆனது பூஜ்ஜியமாக மாறும் பின்னர் அது கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் மேலும் அவை அனைத்திற்கும் இதுவே நடக்கும் மற்றும் அதன் இடது பக்கம் உள்ள ரீஜன் இது ட்ரையோட் ரீஜன் VDS VDS இன் சில கான்ஸ்டன்ட் மதிப்பில் இல்லாத ட்ரையோட் மற்றும் சேச்சுரேஷன்க்கு இடையே உள்ள எல்லையானது VGS ஐப் பொறுத்து மாறுபடும் மேலும் இங்கே இந்த வளைவு கோடு பச்சைக் கோட்டில் ஒரு பரவளையமாக இருப்பதை நீங்கள் எளிதாகச் சரிபார்க்கலாம் உண்மையில் இது அதே பரவளையமாகும் ஆனால் பூஜ்ஜிய வோல்ட்டுக்கு மாற்றப்பட்டது எனவே இது முதலில் கேரக்டரிஸ்டிக்ஸ்களை எப்படி வரைவது மற்றும் MOS டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் என்பதற்கான உணர்வையும் கொடுக்க வேண்டும் சேச்சுரேஷன் ரீஜன்யில் தெளிவாக நீங்கள் VDS உடன் எந்த மாறுபாட்டையும் காணவில்லை எனவே இதைத்தான் நாம் விரும்புகிறோம் ஆம்பிளிஃபைர் ஆனது அதிக கெய்ன் ஐ வழங்க இந்த சேச்சுரேஷன் ரீஜன்யில் நீங்கள் அதை இயக்க வேண்டும் இந்த ரீஜன் அதன் பயன்பாடுகளையும் கொண்டுள்ளது அதைப் பற்றி அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இங்கே இந்த வளைவு ID வெர்சஸ் VGS நான் சேச்சுரேஷனுக்காக மட்டுமே வரைந்துள்ளேன் மேலும் இது வோல்ட்டேஜ் உடன் கரண்ட்டின் கூர்மையான அதிகரிப்பைக் காட்டுகிறது வோல்ட்டேஜ் அதிகரிக்கும் போது அது கூர்மையாகவும் கூர்மையாகவும் மாறும் இது ID வெர்சஸ் VDS வளைவில் இருந்தும் தெளிவாகத் தெரிகிறது ஏனெனில் VGS ஆனது 2 முதல் 3 வோல்ட் வரை தாண்டும்போது கரண்ட்டில் சில அதிகரிப்பு ஏற்படுகிறது 3 முதல் 4 வோல்ட்டில் கரண்ட்டில் மிகப் பெரிய அதிகரிப்பு உள்ளது மற்றும் 4 முதல் 5 வோல்ட்டில் இன்னும் பெரிய அதிகரிப்பு மற்றும் பல இருக்கும் எனவே நீங்கள் VGS இல் சமமான ஸ்டெப்களுக்கு MOS டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ்களை வரைந்தால் கரண்ட் ஸ்டெப் ஆனது சமமற்றதாக இருப்பதைக் காண்பீர்கள் அவை பெரிது பெரியதாகவும் மாறும் எனவே டிரான்சிஸ்டரின் I V கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படித்தான் இருக்கும் மேலும் ஆம்பிளிஃபைர்களுக்கு பொதுவாக நீங்கள் இங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அதாவது இந்த ட்ரையோட் ரீஜன்யின் வலது பக்கம் சேச்சுரேஷன் ரீஜன் இன் எல்லை ஆகும்